8085 Microprocessors Contd 8085 இல் இந்த தொடர் உள்ளீட்டு வெளியீட்டு செயல்பாடு 2 பின்களால் செய்யப்படுகின்றன ஒன்று சீரியல் வெளியீட்டு டேட்டா அல்லது SOD மற்றொன்று தொடர் உள்ளீட்டு டேட்டா அல்லது SID ஆகும் எனவே இந்த 2ம் தொடர் உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கானவை மேலும் இது செயல்பாட்டைப் பொருத்தவரை இந்த இன்ஸ்டிரக்ஷன்கள் RIM மற்றும் SIM ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது குறுக்கீடு முகமூடியைப் படித்து இடைவெளி முகமூடியை அமைக்கவும் இந்த RIM மற்றும் சிம் இன்ஸ்டிரக்ஷன் என்பதை நாம் முன்பு பார்த்தோம் எனவே சீரியல் உள்ளீடு மற்றும் வெளியீடாக செயல்பட அக்கீம்லெட்டரில் ஒரு பிட் கட்டமைக்கப்பட்டுள்ளன எனவே இது எப்படி நடக்கிறது முதலில் சிம் இன்ஸ்டிரக்ஷன் மற்றும் தொடர் வெளியீட்டு பகுதி பற்றி விவாதிப்போம் எனவே இதை எவ்வாறு செய்ய முடியும் என்பதை இது காட்டுகிறது எனவே இந்த வரைபடம் உங்களுக்கு நினைவில் இருந்தால் இந்த பிட் 0 முதல் பிட் 4 வரை இந்த அக்கீம்லெட்டர் அமைப்பை நாங்கள் பெற்றுள்ளோம் எனவே இந்த குறுக்கீடு மறைப்பதற்கும் இந்த RST 7 5 பிட் பிட் 5 உபயோகப்படுத்தப் படவில்லை பிட் எண் 6 வரிசை வெளியீட்டு டேட்டா முடக்குவதற்கும் இயக்குவதற்கும் ஆகும் இ சீரியல் டேட்டா 0 ஆக இருந்தால் இந்த வரிசை வெளியீட்டு டேட்டா இது முடக்கப்பட்டுள்ளது அது 1 ஆக இருந்தால் இது 0 5 மற்றும் SDO பிட் செயல்படுத்தப்படுகிறது எனவே இது தொடர் வெளியீட்டு டேட்டாக்கானது எனவே நீங்கள் கொஞ்சம் பிட் சீரியலை கடத்த விரும்பினால் எனவே இந்த பின்கள மூலம் வெளியில் அனுப்பப்பட வேண்டிய டேட்டா அது வைத்திருக்கும் எனவே நாம் அக்கீம்லெட்டரின் பிட் எண் 7 இல் இந்த பேரிட்டி பிட் வைத்து எஸ் இ பிட்டை இயக்கலாம் பின்னர் சிம் இன்ஸ்டிரக்ஷன் இயக்கலாம் இதனால் சொல்லப்பட்ட பிட் இந்த வரி வழியாக அனுப்பப்படும் அடுத்து நீங்கள் இங்கே மற்றொரு பிட்டை வைத்து அந்த SDE ஐ செயலாக்க பயன்முறையில் செலுத்துங்கள் எனவே மீண்டும் அடுத்த பிட் இந்த சீரியல் வழியாக செல்வோம் எனவே டேட்டாவின் தொடர் பரிமாற்றத்திற்கு இந்த சிம் பயன்படுத்தப்படலாம் இதேபோல் நீங்கள் தொடர் உள்ளீட்டு பகுதிகளுக்கு RIM இன்ஸ்டிரக்ஷன்ன் உதவியை நாங்கள் கவனித்துக் கொள்ளலாம் எனவே RIM திரட்டல் உள்ளமைவு இது போன்றது எனவே இதைப் பற்றி பேசும்போது நாங்கள் விவாதித்த மீதமுள்ள பிட்கள் குறுக்கீடுகளைப் பற்றி பேசுகிறோம் இந்த பிட் எண் 7 என்பது SDI தொடர் டேட்டா உள்ளீடு ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட பிட் பயன்படுத்தப்படலாம் எனவே நீங்கள் இந்த RIM அறிவுறுத்தலைப் பயன்படுத்தும்போது பிட் எண் 0 முதல் 6 வரை இருக்கும் இந்த மீதமுள்ள பிட்கள் குறுக்கீடு நிறைந்த வெகுஜன அமைப்புகள் மற்றும் எல்லாவற்றிற்கும் ஏற்ப அமைக்கப்படுகின்றன ஆனால் இந்த SDI பிட்கள் எனவே இது 8085 செயலியின் SID பின் இருந்து வருகிறது மேலும் இந்த பிட் SID பின்மதிப்பைக் கொண்டிருக்கும் எனவே SID பின் மீது வரும் சீரியல் எதுவாக இருந்தாலும் எனவே அது இந்த குறிப்பிட்ட பிட்டில் வைக்கப்படும் எனவே இந்த வரிசை டேட்டா உள்ளீடு மற்றும் வெளியீட்டு செயல்பாட்டைச் செய்ய இந்த RIM மற்றும் சிம் வழிமுறைகளைப் பயன்படுத்தலாம் போர்ட்ஸ் தேர்வு பற்றி என்ன எனவே இந்த எஸ்ஐடி மற்றும் எஸ்ஓடி என்பதால் அவை ஒற்றை பிட் பின் மற்றும் நாம் வெவ்வேறு சாதனங்கள் அதனுடன் இணைக்கப்பட்ட சாதனங்களின் எண்ணிக்கை மற்றும் எல்லாவற்றையும் கொண்டிருக்க வேண்டியதில்லை எனவே உள்ளீடு மற்றும் வெளியீட்டு போர்ட்ஸ் அமைப்பது குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எனவே உள்ளீட்டுக்கு SID மற்றும் வெளியீட்டிற்கு SOD உள்ளது எனவே அவை ஒரே சாதனத்துடன் இணைக்கப்படலாம் மற்றும் குறிப்பு நேரம் 0345 இது ஒரு உள்ளீட்டு செயல்பாடு அல்லது வெளியீட்டு செயல்பாடு என்பதை கண்டுபிடிப்பது அந்த சாதனத்தின் பொறுப்பாகும் எனவே அந்த வழியில் இந்த 2 பின்ஸ் SID மற்றும் SOD எனவே அவை தானாகவே அவை தொடர் போர்ட்ஸ்களுக்கான போர்ட்ஸ்கள் இப்போது இது SID SIM மற்றும் RIM இன்ஸ்டிரக்ஷன் எனவே அவை அவுட் மற்றும் இன் இன்ஸ்டிரக்ஷன்ல் ஒத்தவை எனவே இதை நாங்கள் பின்னர் பார்ப்போம் எனவே இது அவுட் மற்றும் இன் இன்ஸ்டிரக்ஷன்களில் அவை இணையான வெளியீட்டிற்கானவை எனவே நீங்கள் அதைப் பார்ப்பீர்கள் எனவே 8 பிட் வெளியீடுகளுக்கான இணையான வெளியீட்டிற்கு நாம் 8 பிட் அவுட் இன்ஸ்டிரக்ஷன் மற்றும் 8 பிட் உள்ளீட்டிற்கான இன் வழிமுறைகளைப் பயன்படுத்தலாம் எனவே ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அது 8 பிட் மற்றும் சிம் விஷயத்தில் அது ஒரு பிட் ஆகும் அது மீண்டும் 8 பிட் உள்ளீடாக இருந்தால் ஆர்ஐஎம் விஷயத்தில் இது ஒற்றை பிட் உள்ளீடாகும் எனவே இந்த வழியில் இந்த SOD மற்றும் SID பின்களை போர்ட்ஸ்களாகப் பயன்படுத்துகின்றனர் எனவே இந்த தொடர் தொடர்பு எவ்வாறு நடைபெறலாம் என்பதைப் பற்றி பேசும் ஒரு எடுத்துக்காட்டு இது எனவே ஒரு ASCII எழுத்தை கடத்துவதற்கான ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இந்த SOD வரியைப் பயன்படுத்தி B பதிவேட்டில் சேமிக்கவும் எனவே நாம் முதலில் எத்தனை பிட்கள் அனைத்தையும் ஒன்றாக கடத்த வேண்டும் எனவே 1start bit 2 stop bits மற்றும் 8 data bits எனவே மொத்தம் 11 பிட்கள் கடத்தப்பட உள்ளன எனவே 11 பிட்களுக்கான பதிவேட்டில் ஒரு கவுண்டரை வைக்கலாம் எனவே எம்விஐ சி 0 பிஹெச் எனவே இது சி பதிவேட்டை தசம மதிப்பு 11 ஆக அமைக்கும் அடுத்த இன்ஸ்டிரக்ஷன் எக்ஸ்ஆர்ஏ ஏ எனவே இது எக்ஸ் அல்லது அக்கீம்லெட்டரின் பதிவேடுடன் கூடிய குவிப்பு ஆகும் எனவே 0 ஆக மாறும் ஆகவே அக்கீம்லெட்டரில் அடங்கியிருப்பது 0 ஆக மாறும் மேலும் கேரி பிளாக்யும் அழிக்கப்படும் நாம் இதை நகர்த்த வேண்டும் 80 இந்த ஏ பதிவேட்டில் நகர்த்துவோம் அது அந்த டி 7 பிட்டை 1 ஆக அமைக்கும் எனவே டி 7 பிட் எனவே நாம் சரியாக சுழல்கிறோம் எனவே கேரியை டி 7 க்குள் கொண்டு வாருங்கள் இந்த பிட் மாறுகிறது மற்றும் டி 6 1 ஆகிறது பின்னர் சிம் அறிமுகத்தை உண்டாக்குகிறோம் எனவே இது உண்மையில் தொடக்க பிட்டை வெளியிடுகிறது எனவே நான் திரும்பிச் சென்று பார்த்தால் அது தெரிகிறது எனவே தொடக்க பிட் வைப்பதற்கு எனவே இந்த பிட் 0 ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் தொடக்க பிட் 0 ஆகவும் இந்த வரி 1 ஆகவும் இருக்க வேண்டும் எனவே இது நாம் விவாதித்த முதல் சில இன்ஸ்டிரக்ஷன்களால் செய்யப்படுகிறது எனவே இங்கே இந்த 8 இதை அமைக்கிறது குறிப்பு நேரம் 0624 இந்த RAR சுழற்சி திரட்டியைச் சரியாகச் செய்கிறது எனவே இது கேரி பிளாக்யிலிருந்து டி 7 பிட்டிற்கு கொண்டு வரப்படும் மேலும் டி 7 பிட் டி 6 பிட்டிற்கு மாற்றப்படும் டி 7 பிட் தொடக்க பிட்டாக செயல்படும் மற்றும் டி 6 பிட் அமைப்பாக இருக்கும் அந்த SDE இன் தொடர் டேட்டா வை மற்றும் சிம் இன்ஸ்டிரக்ஷன் இயக்கும் எனவே இந்த டி 7 பிட் 0 வெளியீட்டிற்கு செல்லும் எனவே அது தொடக்க பிட்டாக இருக்கும் பின்னர் நாம் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் எனவே பிட் நேரத்திற்கு உங்களுக்கு சில தாமத வழக்கம் உள்ளது எனவே இது இங்கே வெளிப்படையாக காட்டப்படவில்லை எனவே 8085 செயலியுடன் இணைக்கப்பட்டுள்ள படிக வகைக்கான பிட் நேரம் என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதன் மூலம் ஒரு சிறிய தாமத வழக்கத்தை நீங்கள் எழுதலாம் இது அதிர்வெண் பின்னர் நேரம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சாதனம் மற்றும் செயலி மற்றும் எல்லாவற்றிற்கும் இடையில் நீங்கள் இருக்க வேண்டும் எனவே அதன் அடிப்படையில் பிட் நேரம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே இந்த பிட் நேர தாமதத்திற்கு சமமான தாமத வழக்கத்தை நீங்கள் வைக்கலாம் பின்னர் நாங்கள் ஒன்றை எடுத்துச் சென்று பின்னர் MOV A B எனவே இது B பதிவேட்டில் இருந்த சாசனத்தை ஒரு பதிவேட்டில் வைக்கும் பின்னர் நாங்கள் ஒரு RAR செய்கிறோம் எனவே அந்த வழியில் இந்த டி 0 எங்களிடம் முதல் சாசனம் உள்ளது அது அக்கீம்லெட்டரில் உள்ளது எனவே அந்த D0 பிட் அது எடுத்துச் செல்லப் போகிறது பின்னர் நீங்கள் இங்கே பார்க்கும்போது கேரி ஒன்றுக்கு அமைக்கப்பட்டது எனவே அந்த கேரி இப்போது டி 7 க்கு மாற்றப்படும் இந்த இடைநிலை முடிவு பி பதிவேட்டில் சேமிக்கப்படுகிறது ஏனெனில் இந்த சிம் மற்றும் அதையெல்லாம் நாம் செயல்படுத்தும்போது உள்ளடக்கம் மாற்றப்படும் எனவே இந்த மதிப்பு பி பதிவேட்டில் அமைக்கப்பட்டுள்ளது எனவே அதன் முடிவில் நாம் கடத்த விரும்பும் அடுத்த பிட்டை கடத்த வேண்டும் மற்றும் டி 7 பிட் இந்த செட் கேரியால் ஒன்றாகும் பின்னர் இந்த RAR ஐ செய்யும்போது எனவே இந்த கேரி பிட் D7 க்கு வருகிறது பின்னர் இந்த RAR அறிவுறுத்தலுக்குப் பிறகு நாம் அனுப்ப விரும்பும் பிட் இந்த இடைக்கால மதிப்பைக் காப்பாற்றுவதை விடவும் பின்னர் நாம் குறைந்ததுC ஐக் குறைப்போம் எனவே நாம் சி தொடக்க பிட் கடத்தப்பட்டது எனவே இது ஒன்றால் குறைந்து பூஜ்ஜியமல்ல எனவே அடுத்த பிட்டிற்கு வாருங்கள் எனவே அடுத்த பிட்டில் மீண்டும் டி 7 பிட் ஒன்றுக்கு அமைக்கப்படும் அது சரியாக சுழலும் எனவே டி 7 எஸ் இ ஐ இயக்கும் டி 6 பிட்டுக்கு செல்லும் மேலும் இந்த சிம் இன்ஸ்டிரக்ஷன் அதை கடத்தும் எனவே கேரி பிட் டி 7 பிட்டிற்கு வரும் மற்றும் கேரி பிட் உண்மையில் இப்போது அனுப்பப்பட வேண்டிய சாசனத்தில் நம்மிடம் உள்ள மிகக் குறைந்த குறிப்பிடத்தக்க பிட்டை வைத்திருக்கிறது எனவே இந்த சிம் இந்த சிந்தனைக்கு வரும் எனவே அது தொடர் வெளியீட்டு டேட்டாக்கு வெளியிடப்படும் எனவே இந்த வழியில் நாம் இந்த ப்ரோக்ராம் லிருந்து வெளியேறலாம் மேலும் இந்த தனிப்பட்ட எழுத்துக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பப்படும் நிச்சயமாக இங்கே காட்டப்படாதது நிறுத்த பிட் ஆகும் எனவே அது இங்கே வெளிப்படையாக காட்டப்படவில்லை எனவே 8 பிட் கடத்திய பிறகு நாம் கேரி பிட்களை கடத்த வேண்டும் எனவே ப்ரோக்ராம்ன் அந்த பகுதி இங்கே காட்டப்படவில்லை எனவே நீங்கள் அதை ப்ரோக்ராம்ன் அடிப்பகுதியில் சேர்க்கலாம் அடுத்து இந்த 8085 நிரலாக்கத்தின் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் சில மாதிரி நிரல்களை எழுத அந்த அறிக்கைகளைப் பயன்படுத்துவோம் எனவே நீங்கள் அவற்றைப் பயிற்சி செய்யலாம் அல்லது 8085 இன் நிரலாக்க அம்சங்களைப் பற்றிய நம்பிக்கையைப் பெற இதுபோன்ற சில நிரல்களை எழுதலாம் நாங்கள் கருதும் முதல் நிரல் டி பதிவின் உள்ளடக்கத்தில் உள்ள எண்ணிக்கையை எண்ணுவதும் எண்ணிக்கையை பிபதிவேட்டில் சேமிப்பதும் ஆகும் எனவே இந்த காரியத்தை நாங்கள் எவ்வாறு செய்வது எனவே பி பதிவேட்டில் நாம் 00 ஐ சேமிக்கிறோம் அதுதான் பி பதிவேட்டில் உள்ளவற்றின் ஆரம்ப எண்ணிக்கை டி பதிவேட்டில் அந்த எண்ணிக்கை 0 மற்றும் எம்விஐ சி 08 எச் என துவக்கப்படுகிறது எனவே இந்த சி பதிவேட்டை நான் பின்பற்றும் கொள்கையை எத்தனை முறை சரிபார்க்க வேண்டும் என்பது போன்றது அடிப்படையில் நாங்கள் கேரி பிட்டை சரிபார்க்கிறோம் எனவே இந்த பி பதிவேட்டின் உள்ளடக்கம் இது என்றால் நாம் என்ன செய்வது இந்த உள்ளடக்கத்தை முதலில் ஒரு பதிவேட்டில் மாற்றுவோம் பின்னர் ஒரு பதிவேட்டில் சில சுழற்சிகளைச் செய்கிறோம் கேரி மூலம் சுழற்சி எனவே இந்த கேரி பிட் மூலம் நாம் அதை சுழற்றுகிறோம் அதே பிட் எம்எஸ்பி பிட் அது கேரிக்கு செல்லும் மற்றும் குறைந்த குறிப்பிடத்தக்க நிலைக்கு செல்கிறது இப்போது இந்த பிட் சுழலும் போது எனவே கேரி அமைக்கப்பட்டால் அதாவது பிட் 1 ஆக இருந்தது கேரி அமைக்கப்படவில்லை என்றால் பிட் 0 ஆகும் எனவே இதுபோன்ற 8 சுழற்சிகளை நாங்கள் செய்கிறோம் மேலும் எந்த சுழற்சியில் பிட் 0 ஆக மாறினால் நாங்கள் பி பதிவேட்டை அதிகரிக்க மாட்டோம் ஆனால் பிட் 1 எனில் கேரி பிட் 1 ஆக இருந்தால் பதிவேட்டை அதிகரிப்போம் இதன் மூலம் மதிப்பைப் பெற முடியும் நாம் அதை எண்ணலாம் எனவே இது இங்கே ப்ரோக்ராம்ல் செய்யப்படுகிறது இது வலது குவிப்பானை வலதுபுறமாக சுழற்றுவதைக் காண்க குறிப்பு நேரம் 1231 எனவே அந்த விஷயத்தில் கேரி அமைக்கப்படவில்லை எனில் ஸ்கிப்ருக் செல்ல வேண்டும் அதை நாம் 1 எனக் கொண்ட பிட் என்று எண்ணுவதில்லை எனவே பி பதிவு செயல்படுத்தப்பட்டது அல்ல எனவே நீங்கள் சி மதிப்பைக் குறைக்கிறீர்கள் ஏனென்றால் நாங்கள் 0 வரும்வரை ஒரு சுழற்சியைச் செய்துள்ளோம் மற்றும் நீங்கள் மீண்டும் இந்த இடத்திற்குச் செல்வீர்கள் திரட்டியைச் சுழற்றுங்கள் நாங்கள் இந்த காரியத்தைச் செய்வோம் எனவே இந்த தோற்றத்திற்குப் பிறகு இந்த வழி போட்டியிடுகிறது எனவே பி பதிவேட்டில் டி பதிவேட்டில் உள்ள அசலில் உள்ளவற்றின் ஒன்றின் எண்ணிக்கை இருக்கும் எனவே அது இப்போது பதிவுசெய்யப்பட்ட பி யில் கிடைக்கும் மற்றொரு ப்ரோக்ராம்ப் பார்ப்போம் எனவே நினைவக இருப்பிடத்தில் 2200 முதல் சேமிக்கப்பட்ட 10 எண்களை வரிசைப்படுத்த விரும்புகிறோம் அவற்றை ஏறுவரிசையில் அடுக்க விரும்புகிறோம் எனவே வரிசையாக்கம் எளிய பபள் சாட் வழிமுறைகளைப் பயன்படுத்துகிறோம் எனவே அடுத்தடுத்த 2 எண்களை ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் அவை அந்த 2 எண்களின் வரிசையை மாற்றும் வரிசையில் இல்லாவிட்டால் அதாவது அவை சரியான வரிசையில் இருந்தால் நாங்கள் அவற்றை மாற்ற மாட்டோம் மேலும் இந்த செயல்முறை சாத்தியமான அனைத்து ஜோடி எண்களுக்கும் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது இது நாம் பின்பற்றும் வழிமுறை எனவே இந்த B ஐ மதிப்பு 9 க்கு பதிவுசெய்துள்ளோம் ஏனென்றால் முதல் குறியீட்டு எண் 1 முதல் 9 வரை செல்லலாம் எனவே இரண்டாவது குறியீட்டு எண் 1 2 முதல் 10 வரை செல்லும் எனவே அதை நாங்கள் செய்கிறோம் எனவே எல்எக்ஸ்ஐ எச் 2200 எச் எனவே அது மெமரி சுட்டிக்காட்டி துவக்கும் எனவே இது துவக்கப்படும் பின்னர் நாம் MOV C 09H இதை கவுண்டர் 2 ஐ துவக்கினோம் மற்ற கவுண்டரும் ஒரு MOV A M ஐ துவக்குகிறது எனவே முதல் எண்ணை குவிப்பானுக்குள் பெறுவோம் பின்னர் INX H இது அதிகரிக்கும் நினைவக சுட்டிக்காட்டி எனவே அடுத்த எண்ணுக்கு வந்துள்ளோம் எனவே இந்த பாணியில் சேமிக்கப்பட்ட எண்களைப் பெற்றுள்ளோம் எனவே இது வரிசை என்றால் எண்களை சேமித்து வைத்திருக்கிறோம் எனவே முதல் எண் இப்போது ஒரு பதிவேட்டில் கிடைக்கிறது பின்னர் எச் எல் ஜோடி அதிகரிக்கப்படுகிறது மேலும் எம் உடன் ஒப்பிடுகிறோம் எனவே இந்த எச் எல் ஜோடி இப்போது இந்த முகவரியை சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த இருப்பிடத்தின் உள்ளடக்கத்தை குவிப்பான் பதிவின் உள்ளடக்கத்துடன் ஒப்பிடுகிறோம் எனவே திரட்டியின் உள்ளடக்கம் இந்த நினைவக இருப்பிடத்தின் உள்ளடக்கத்தை விடக் குறைவாக இருந்தால் அல்லது அவை ஒரே மாதிரியாக இருந்தால் இந்த மதிப்பு x என்றும் இந்த மதிப்பு y என்றும் சொல்லலாம் எனவே சாத்தியக்கூறுகள் x என்பது y ஐ விடக் குறைவு அல்லது x குறைவாகவோ அல்லது சமமாகவோ y மற்ற சாத்தியக்கூறுகள் x y ஐ விட அதிகமாக உள்ளது எனவே x குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் நாம் எதுவும் செய்யத் தேவையில்லை x ஏற்கனவே y ஐ விட அதிகமாக இருந்தால் அவை ஏற்கனவே சரியான வரிசையில் இல்லை அந்த வழக்கில் நீங்கள் வரிசையை மாற்ற வேண்டும் எனவே ஜம்ப் ஆன் கேரி மற்றும் 0 இல் குதிக்கவும் எனவே இந்த 2 நிகழ்வுகளும் நாம் எதுவும் செய்ய மாட்டோம் எனவே அவை குறைவாக இருக்கிறதா என்று எங்களுக்குத் தெரியாது அவை சமமாக இருந்தால் பரிமாற்றம் செய்யாதீர்கள் இல்லையெனில் அவற்றை பரிமாறிக்கொள்ளவும் எனவே நாங்கள் என்ன செய்வது எனவே MOV D M இது இந்த நினைவக இருப்பிடத்தின் உள்ளடக்கத்தை D பதிவேட்டில் நகர்த்தும் எனவே டி பதிவேட்டில் இப்போது y மதிப்பு கிடைத்துள்ளது பின்னர் அது MOV M A என்று கூறுகிறது எனவே இந்த இடம் முன்பு y ஐக் கொண்டிருந்தது இப்போது இந்த மதிப்பு x MOV M A க்கு சமமாகிறது இது x க்கு சமமாக இருக்கும் அடுத்து இப்போது y இன் மதிப்பை முந்தைய நினைவக இடத்திற்கு சேமிக்க வேண்டும் எனவே அந்த நோக்கத்திற்காக நாம் எச் குறைக்கிறோம் எல் ஜோடி இப்போது நாம் இங்கே இருக்கும் இடத்திற்கு செல்கிறது எனவே எச் எல் ஜோடி டி எக்ஸ் எச் ஒரு நிலைக்குத் திரும்பிச் செல்கிறது பின்னர் எம்ஓவி எம் டி எனவே இப்போது டி பதிவேட்டில் y மதிப்பு உள்ளது அது இங்கே நகர்த்தப்படும் எனவே இந்த இடம் y மதிப்பைப் பெறுகிறது எனவே இதன் விளைவாக இந்த x மற்றும் y மதிப்புகள் ஒன்றோடொன்று மாறிவிட்டன பின்னர் மீண்டும் அந்த எச் எல் ஜோடியை இந்த நிலைக்கு கொண்டு செல்கிறோம் எனவே இந்த ஐ எனவே இது எச் எல் ஜோடியை மீண்டும் சி உடன் அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் எனவே உள் சுழற்சியின் இந்த மறு செய்கை ஜம்ப் ஓவர் ஜம்ப் ஆகும் குறிப்பு நேரம் 1737 0 க்கு பின்னால் அல்ல அது எங்களை பின்னுக்கு அழைத்துச் செல்லுங்கள் அது இருந்தால் அது மீண்டும் இங்கே உள்ளது எனவே அடுத்த எண்ணைப் பெறுகிறோம் எனவே அந்த வழியில் நாம் மீண்டும் அந்த நிலைக்குச் செல்வோம் இல்லையெனில் எனவே இது 0 ஆக இருந்தால் இந்த கவுண்டர் 2 இன் ஒரு முழுமையான மறு செய்கையை முடித்துவிட்டோம் இந்த டி பதிவேட்டை குறைக்கிறோம் பின்னர் அது பதிவு செய்யப்பட்டால் பூஜ்ஜியமல்ல எனவே வெளிப்புற வளையத்தின் அடுத்த மறு செய்கையைத் தொடங்குவோம் இந்த எல்எக்ஸ்ஐ எச் உடன் அடுத்த மறு செய்கை வெளிப்புற சுழல்களைத் தொடங்குகிறோம் எனவே இந்த செயல்முறை 9 முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது எனவே இதன் விளைவாக முழு பகுதியும் வரிசைப்படுத்தப்படும் எனவே இந்த வழியில் 10 எண்களை ஏறுவரிசையில் வரிசைப்படுத்தும் இந்த வழிமுறையை நாங்கள் செய்கிறோம் அடுத்து எண்களின் பட்டியலிலிருந்து சம எண்களின் தொடரின் தொகையை கணக்கிடும் மற்றொரு ப்ரோக்ராம்ப் பார்ப்போம் எனவே பட்டியலில் எண்கள் மற்றும் ஒற்றைப்படை எண்கள் இரண்டும் கிடைத்துள்ளன மேலும் எண்கள் 2 2 0 0 இடத்திலிருந்து சேமிக்கப்படுகின்றன அதுவும் தொகுப்பில் எத்தனை எண்கள் உள்ளன எனவே அது 2 2 0 0 என்ற இடத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளது இது பட்டியலின் நீளம் குறைந்தபட்சம் 2201 இடத்திலிருந்து தொடங்குகிறது எனவே அந்த இடத்தில் 2 2 0 0 எண்களின் எண்ணிக்கையைப் பெற்றுள்ளோம் எனவே எனக்கு 4 உள்ளீடுகள் மட்டுமே கிடைத்திருந்தால் இந்த மதிப்பு 4 ஆக இருக்கும் இங்கே எனக்கு உண்மையான எண்கள் கிடைத்துள்ளன இந்த தனிப்பட்ட எண்கள் கூட ஒற்றைப்படை எனவே இந்த சம எண்களைத் தொகுப்பதே நிரலாகும் மேலும் நீங்கள் இருக்கக்கூடிய தொகை அதனால்தான் மொத்த வெளியீட்டுத் தொகை 8 பிட் அகலம் மட்டுமே எனவே எல்லா சம எண்ணையும் சேர்த்த பிறகு எந்த கேரியும் இருக்காது ஆகவே 2 2 1 0 ஐ நினைவக இடத்தில் கொண்டு செல்வதை நாம் புறக்கணிக்கலாம் இறுதியாக தொகை 2 2 1 0 இடத்தில் சேமிக்கப்பட வேண்டும் எனவே இந்த திட்டத்தை எவ்வாறு செய்வது எனவே நாம் முதலில் அக்கீம்லெட்டரில் ஒரு 2 2 0 0 H ஐ ஏற்றுவோம் அது A பதிவேட்டில் எண்களின் எண்ணிக்கையைக் கொண்டிருக்கும் பின்னர் C கமா A ஐ நகர்த்தினால் அது எண்ணின் மதிப்பை C பதிவேட்டில் நகர்த்தும் பின்னர் MVI B 00H எனவே தொகை குறிப்பு நேரம் 2018 பி இடைநிலை தொகையை 0 வாக வைத்திருக்கிறது இதனால் LXI H 2201 H க்கு துவக்கப்படுகிறது எனவே இது வரிசையின் முதல் இடத்திற்கு சுட்டிக்காட்டி துவக்கி பின்னர் MOV A M எனவே இது நம்மிடம் உள்ள முதல் எண்ணைப் பெறும் மேலும் அது பதிவுசெய்யப்பட்ட A இல் பதிவுசெய்யப்பட்டு பின்னர் 9 0 1 H ஆக இருக்கும் எனவே அந்த எண் சமமாக இருக்கிறதா அல்லது ஒற்றைப்படை என்னா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் எனவே அந்த நோக்கத்திற்காக அதை எப்படி செய்வது எனவே எண் சமமாக இருக்கிறதா என்று நாம் சரிபார்க்க வேண்டும் பின்னர் ஒரு பிட் D0 ஆக இருக்கும் மிகக் குறைந்த குறிப்பிடத்தக்க பிட் 0 ஆக இருக்கும் எண் சமமாக இருந்தால் மறுபுறம் எண் ஒற்றைப்படை என்றால் இந்த பிட் 1 ஆக இருக்கும் எனவே இங்கே சரியாக என்னா என்று சோதிக்கப்படுகிறது எனவே 01H உடன் அந்த எண்ணை மறைப்பதை நாங்கள் செய்கிறோமா என்று பார்க்கிறோம் எனவே மிகக் குறைவான குறிப்பிடத்தக்க பிட் 1 மட்டுமே இதன் விளைவாக இந்த முடிவின் விளைவாக 0 ஆகிவிட்டால் முடிவு 0 ஆகிறது அதாவது எண் ஒரு சம எண் எனவே எண் பூஜ்ஜியமாக இல்லாவிட்டால் அது ஒற்றைப்படை எண் எனவே அந்த விஷயத்தில் நாம் திருத்தத் தேவையில்லை ஆனால் இந்த முடிவுக்குப் பிறகு எண் 0 ஆக இருந்தால் மதிப்பு 0 ஆகிறது அதாவது எண் சமமானது எனவே நாம் அதை சேர்க்க வேண்டும் எனவே நாங்கள் முதலில் இந்த பி பதிவு உள்ளடக்கத்தை ஒரு பதிவேட்டில் நகர்த்தினோம் ஏனெனில் பி இன்டர்மீடியட் தொகையை வைத்திருப்பதால் அது பதிவேட்டில் நகர்த்தப்பட்டு பின்னர் எம்முடன் கூட்டப்படுகிறது இந்த எச் எல் ஜோடி சுட்டிக்காட்டிய நினைவக இருப்பிடத்தின் உள்ளடக்கங்களை எம் ல் கூட்டவும் மற்றும் மதிப்பு ஒரு பதிவேட்டில் உள்ளது பின்னர் மதிப்பு மீண்டும் B பதிவுக்கு நகர்த்தப்படுகிறது இன்டர்மீடியட் முடிவு B பதிவேட்டில் மீண்டும் சேமிக்கப்படுகிறது இந்த எச் பதிவு அதிகரிக்கப்படுகிறது இந்த சி மதிப்பு பதிவு குறைக்கப்படுகிறது ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே ஒரு எண்ணை செயலாக்கியுள்ளோம் எனவே இந்த சி பதிவேடுகள் குறைக்கப்படுகின்றன மேலும் இந்த சி பதிவு உள்ளடக்கம் 0 இல்லாத வரை இந்த தாவலுக்கு 0 திரும்பிச் செல்லாது எனவே இப்போது மீண்டும் இங்கு வரும் இது அடுத்த நினைவக இருப்பிடத்தை அணுகி திருத்தும் எனவே இந்த சி பதிவு மதிப்பு 0 ஆனவுடன் அதாவது எல்லா சம எண்களையும் சேர்த்துள்ளோம் எனவே மதிப்பை 2210 எச் இடத்தில் சேமிக்க வேண்டும் எனவே அது இங்கே செய்யப்படுகிறது எனவே ஸ்டோர் குவிப்பான் 2210 எச் எனவே இது 2210H இடத்தில் எண்ணை சேமிக்கும் அடுத்து பேக் செய்யப்பட்ட பிசிடி எண்களைத் திறக்காத மற்றொரு ப்ரோக்ராம்ப் பார்ப்போம் எனவே பேக் செய்யப்பட்ட பி டி எண்கள் இதுபோன்றவை நாம் சேமித்து வைத்திருக்கும் போது நாம் சொல்லும் எண் 42 42 எண்களை தசமத்தில் சொல்லுங்கள் எனவே நீங்கள் அதை சேமிக்க விரும்பினால் தசமத்தில் 42 எனவே நீங்கள் கணினியில் சேமித்து வைத்திருந்தால் எனவே இந்த 42 பிட் வடிவமாக மாற்றப்படும் எனவே இது 1 2 3 4 5 6 7 8 எனவே பைனரி எண் அமைப்பில் நம்மிடம் உள்ள 42 பிரதிநிதித்துவம் இது எனவே நீங்கள் ஒரு கணினி அமைப்பில் எண்ணை சேமிக்கிறீர்கள் என்றால் என்ன நடக்கும் எனவே இது 8 பிட் வடிவமாக சேமிக்கப்படும் எனவே பைனரி குறியீட்டு தசமத்தைக் குறிக்கும் பி டி எனப்படும் மற்றொரு எண் அமைப்பு உள்ளது எனவே இங்கே என்ன செய்யப்படுகிறது என்றால் இந்த தசம எண் அமைப்பின் இந்த தனிப்பட்ட இலக்கங்கள் அவை பைனரியில் குறியிடப்படுகின்றன எனவே இந்த 2 எண் 2 இலக்கங்களை இங்கே 4 மற்றும் 2 பெற்றுள்ளோம் எனவே அவை தனித்தனியாக குறியிடப்படும் மேலும் அவை ஒரு பைட்டின் 4 பிட்களில் சேமிக்கப்படும் எனவே என்ன நடக்கும் என்றால் இந்த எண் முதலில் இலக்க 4 ஆக சேமிக்கப்படும் எனவே இது 0 1 0 0 ஆகவும் அடுத்த இலக்கம் 2 ஆகவும் சேமிக்கப்படும் எனவே இது எண் எவ்வாறு சேமிக்கப்படும் என்பதுதான் எனவே முதல் 4 பிட் மற்றும் அடுத்த 4 பிட் எனவே இது 42 என்ற எண்ணின் பி டி குறியீட்டு முறையாகும் இப்போது இந்த எண்ணை இவ்வாறு சேமித்து வைத்திருந்தால் அந்த எண் நினைவக இருப்பிடம் 3000 இல் சேமிக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நினைவக இருப்பிடம் 3000 இல் 0 0 0 0 0 0 1 0 எனவே இது 4 பிட் பேட்டர்ன் 8 பிட் பேட்டர்ன் ஆகும் இப்போது நிரல் என்ன செய்யும் எனவே இது இந்த எண்ணை 2 8 பிட் எண்களாக உடைத்து முடிவுகளை 3 0 0 1 மற்றும் 3 0 0 2 இல் சேமிக்கும் இது நினைவக இருப்பிடம் 3001 இல் முதல் இலக்கத்தை சேமிக்கும் இது இந்த 0 1 0 0 ஐ சேமித்து வைக்கும்சேமிக்கும் அடுத்த இருப்பிடமும் அது அடுத்த இலக்கமான 2 ஐ எனவே அது 0 0 1 0 மற்றும் மீதமுள்ள பிட்கள் 0 ஆகும் எனவே இது 0 0 1 0 என்று நான் கூறும்போது எனவே இந்த மிக முக்கியமான பிட்கள் அனைத்தும் 0 எனவே சேமிக்கப்பட்ட உண்மையான எண் 0 0 0 0 0 1 0 0 0 இதேபோல் அடுத்த இடத்தில் சேமிக்கப்படும் உண்மையான எண் 0 0 0 0 0 0 1 0 எனவே இது நாம் விரும்பும் விஷயம் எனவே இது போன்ற எண்ணில் 3000 இடத்தில் கிடைத்துள்ளேன் எனவே நான் அதை 2 இலக்கங்களாக தனித்தனியாக மாற்றி அவற்றை திறக்காத வடிவத்தில் சேமிக்க வேண்டும் எனவே இது பேக் செய்யப்பட்ட பி டி வடிவமாக 3000 உள்ளூர் பேக் செய்யப்பட்ட பி டி உருவாகிறது ஏனெனில் பி டி எண்ணின் 2 இலக்கங்களை 1 பிட்டாக பேக் செய்கிறோம் எனவே ஒவ்வொரு இலக்கமும் 4 பிட் எடுக்கும் எனவே இதுபோன்ற 2 இலக்கங்களை ஒரு இடத்தில் வைக்கலாம் அதனால்தான் இது பேக் செய்யப்பட்ட எண் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் அதைத் திறக்கலாம் எனவே இதை எப்படி செய்வது எனவே முதலில் நாம் எண்ணைக் அக்கீம்லெட்டரில் பெறுகிறோம் எனவே இந்த எல் ஏ 3000 எச் எனவே இது பேக் செய்யப்பட்ட பி டி எண்ணை நினைவகத்திலிருந்து குவிப்பான் வரை பெறும் பின்னர் பி பதிவேட்டில் எண்ணை சேமிக்கிறோம் எனவே MOV B A எனவே இது ஒரு பதிவேட்டின் இந்த மதிப்பை பி பதிவேட்டில் சேமிக்கும் இந்த சி 4 க்கு சமமாக செய்யப்படுகிறது பின்னர் நாம் மற்றும் எஃப் 0 உடன் உடனடியாக எனவே நாம் உடனடியாக எஃப் 0 உடன் இருந்தால் அதாவது இந்த F 0 H எனவே அது என்ன ஆகும் இந்த எண்ணிலிருந்து நான் இந்த பகுதியை மட்டுமே பெற விரும்புகிறேன் இந்த பகுதியை நான் 0 ஆக மாற்ற விரும்புகிறேன் ஆகவே நான் 1 0 1 1 0 0 0 0 என்று முடிவடையும் F 0 உடன் முடிவடைந்தால் இந்த முடிவுக்கு பிறகு இதன் விளைவாக 0 1 0 0 0 0 0 ஆகும் எனவே பின்னர் நாம் கேரி மூலம் சுழற்றுவோம் எனவே இது 4 முறை சுழற்றப்படும் மேலும் சி ஐ குறைக்கிறோம் எனவே இந்த சுழற்சி எனவே சி 4 க்கு துவக்கப்படுகிறது எனவே இந்த வளையம் 4 முறை மீண்டும் செய்யப்படும் எனவே வலதுபுறமாக சுழலும் விளைவாக இது 4 முறை மீண்டும் செய்யப்படும் எனவே நாம் சரியாக சுழற்றினால் இந்த பகுதி இந்த முடிவு எனவே அவர்கள் சுழலும் மற்றும் இந்த பக்கத்திற்கு வருவார்கள் எனவே இந்த சுழற்சிக்குப் பிறகு இதன் விளைவாக 0 0 0 0 0 1 0 0 ஆக இருக்கும் எனவே அதைத்தான் இப்போது சேமிக்க விரும்புகிறோம் எனவே குவிக்கும் உள்ளடக்கம் இது போன்றது எனவே அந்த மதிப்பு 3001 இடத்தில் சேமிக்கப்படும் இப்போது மீண்டும் செய்கிறோம் எனவே ஒரு பகுதி இப்போது நம்மிடம் உள்ள அடுத்த இலக்கத்தில் செய்யப்படுகிறது எனவே பதிவுசெய்யப்பட்ட B இன் உள்ளடக்கத்தை மீண்டும் பதிவு A க்கு நகர்த்துவோம் இப்போது உடனடியாக 0 HX ஐ முடிக்கிறோம் எனவே இந்த உள்ளடக்கத்துடன் 0 1 0 0 0 0 1 0 உள்ளடக்கத்துடன் நாம் நேரம் 2835 ஐப் பார்க்கவும் எனவே 0 FX 0 0 0 0 1 1 1 1 உடன் முடிவடைந்தால் இதைப் பெறுவோம் பேட் அனைத்து பூஜ்ஜியமாக மாறும் எனவே இது 0 0 1 0 ஆக மாறும் எனவே நீங்கள் இந்த பகுதியை இங்கே திரும்பப் பெறுவீர்கள் மற்ற எல்லா விஷயங்களும் 0இருக்கும் ஆகஎனவே இப்போது இங்கே நாம் எதையும் சுழற்றத் தேவையில்லை ஏனெனில் இது நான் சேமிக்க விரும்பும் முறை எனவே இது 3002 இடத்தில் சேமிக்கப்படும் எனவே இது மதிப்பு இருப்பிடம் 2 இல் சேமிக்கப்படும் அதனால் அது அங்கு சேமிக்கப்படும் எனவே இந்த ஹோல்ட் இன்ஸ்டிரக்ஷன் இது ப்ரோக்ராம் நிறுத்துவதற்கானது எனவே நிறுத்த இன்ஸ்டிரக்ஷன் நமக்குத் தெரிந்தபடி செயலியை நிறுத்தும் எனவே உங்கள் விஷயத்தில் எனவே ப்ரோக்ராம் உருவாக்க உங்களிடம் வேறு சில சுழல்கள் இருக்கலாம் நேரம் 2931 ஐப் பார்க்கவும் அல்லது நீங்கள் பணிபுரியும் நுண்செயலி வெப்பத்தின் வெப்பத்தின் மானிட்டர் நிரலுக்கு கட்டுப்பாட்டை மாற்றலாம் எனவே வெவ்வேறு பதிவேடுகளின் உள்ளடக்கத்தை நாம் சரிபார்த்து நிரல் சரியாக செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதைப் பார்க்கலாம்